மீண்டும் வரவேற்கிறேன் இது லெக்சர் 60 காஷி ஆய்லர் சமன்பாடுகள் பற்றி பார்க்கலாம் vlcsnap 2019 04 15 10h31m51s061 முதலில் காஷி ஆய்லர் கேள்விகள் என்ன என்று பார்க்கலாம் பின் அவற்றின் தீர்வுகள் கண்டுபிடிக்கும் முறைகளை பற்றி பார்க்கலாம் vlcsnap 2019 04 15 10h33m22s484 இந்த காஷி ஆய்லர் சமன்பாடுகள் கான்ஸ்டண்ட் அல்லாத கெழுக்கள் கொண்ட சமன்பாடுகள் ஆகும் இதுவரை கான்ஸ்டண்ட் கெழுக்கள் கொண்ட லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் இது ஒரு வித்தியாசமான கான்ஸ்டண்ட் அல்லாத கெழுக்கள் கொண்டதாகும் இதன் பொது வடிவம் பின்வருமாறு இருக்கிறது

இதிலுள்ள கெழுக்கள் கான்ஸ்டண்ட் அல்லாதவை அதாவது இதில் போன்ற கான்ஸ்டண்ட்களுடன் சேர்த்து போன்ற ஃபங்ஷன்கள் வருகின்றன ஆகவே டெரிவேட்டிவ் டெர்ம்களோடு இதுபோன்ற கான்ஸ்டண்ட் அல்லாத கெழுக்கள் வரும் இத்தகைய சமன்பாடுகளை எப்படி தீர்க்கலாம் என்று இன்று பார்க்கலாம் என எடுத்துக்கொள்வதன் மூலம் வழக்கம்போல D கொண்ட ஆபரேட்டர் வடிவத்திற்கு சமன்பாட்டை மாற்றலாம் எனவே சமன்பாடு பின்வரும் வடிவத்தை அடைகிறது vlcsnap 2019 04 15 10h34m22s531 இந்த எனும் காஷி ஆய்லர் வடிவத்தில் x க்கு பதிலாக என சப்ஸ்டிடியூட் செய்யலாம் இதனால் ஆகும் எனவே இண்டிபெண்டண்ட் வேரியபிள் x கொண்ட கொடுக்கப்பட்ட சமன்பாடு இண்டிபெண்டண்ட் வேரியபிள் z கொண்ட சமன்பாடாக என்ற தொடர்பின் மூலம் மாற்றப்படுகிறது இதுவே நாம் இங்கு பயன்படுத்தும் தந்திரமாகும் இதன் மூலம் கான்ஸ்டண்ட் அல்லாத கெழுக்கள் கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் கான்ஸ்டண்ட் கெழுக்கள் கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக மாற்றம் அடைகிறது இவ்வாறு என மாற்றி எழுதும் போது என கிடைக்கிறது ஏனெனில் சமன்பாட்டை z வடிவத்திற்கு மாற்றி எழுதும் போது டெரிவேட்டிவ் டெர்ம்களையும் சரியான முறையில் மாற்றி எழுதுவது அவசியமான ஒன்றாகும் ஆகவே என்பதிலிருந்து முதல் டெரிவேட்டிவ் டெர்ம் பின்வருமாறு கிடைக்கிறது vlcsnap 2019 04 15 10h35m14s552 அடுத்ததாக இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் டெர்ம் இண்டிபெண்டண்ட் வேரியபிள் z கொண்ட வடிவத்திற்கு பின்வருமாறு மாற்றி எழுதப்படுகிறது

vlcsnap 2019 04 15 10h36m12s912 மேலும் என குறிப்பதன் மூலம் vlcsnap 2019 04 15 10h37m43s320 அதேபோல vlcsnap 2019 04 15 10h38m33s422

எனவே இதன் பொதுவான வடிவமாக என அடையலாம் vlcsnap 2019 04 15 10h39m27s301 இதன் மூலம் கொடுக்கப்பட்ட சமன்பாடானது கான்ஸ்டண்ட் கெழுக்கள் கொண்ட லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் வடிவம் அடைவதை உணரலாம் அதாவது இதில் என்பது z வேரியபிள் அல்லாத ஒன்றாகும் அதாவது கான்ஸ்டண்ட் கெழுக்கள் மட்டுமே கொண்டிருக்கிறது அதன் பின்னர் கான்ஸ்டண்ட் கெழுக்கள் கொண்ட சமன்பாட்டை எவ்வாறு தீர்ப்பது என நமக்குத் தெரியும் vlcsnap 2019 04 15 10h40m08s201 இதுவரை நாம் பார்த்தவற்றை புரிந்து கொள்ளுமாறு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் என்ற சமன்பாட்டின் பொதுத்தீர்வை அதாவது ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் இப்போது x க்கு பதிலாக அதாவது என சப்ஸ்டிடியூட் செய்யலாம் மேலும் மற்றும் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வதால் சமன்பாடு பின்வருமாறு மாற்றமடைகிறது vlcsnap 2019 04 15 10h41m24s285 எனவே சமன்பாட்டை சுருக்கி என கான்ஸ்டண்ட் கெழுக்கள் மட்டும் கொண்ட சமன்பாட்டை பெறுகிறோம் இதுவே இந்த வடிவ மாற்றத்தின் மூலம் நாம் அடையும் பயன் ஆகும் சமன்பாடானது தீர்ப்பதற்கு எளிதான வடிவமான கான்ஸ்டண்ட் கெழுக்கள் மட்டும் கொண்ட சமன்பாடாக மாறி இருக்கிறது இப்போது அந்த சமன்பாட்டின் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் என பெறுகிறோம் vlcsnap 2019 04 15 10h43m33s598 எனவே என காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் கிடைக்கிறது இதனை வலது பக்கம் பூஜ்யம் என எடுத்துக்கொள்வதால் கிடைக்கும் ஹோமோஜெனஸ் சமன்பாட்டின் ஜெனரல் சொல்யூஷன் எனவும் சொல்லலாம் அடுத்து பர்டிகுலர் தீர்வு பின்வருமாறு கிடைக்கிறது

vlcsnap 2019 04 15 10h44m20s857

வலது பக்கம் இருப்பது இடது பக்கம் சமன்பாடு கான்ஸ்டண்ட் கெழுக்கள் மட்டும் கொண்டது எனவே இதனை எளிதாக தீர்த்து என பர்டிகுலர் தீர்வை அடைகிறோம் ஏற்கனவே காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனை கண்டுபிடித்தோம் இரண்டையும் சேர்த்து எழுதும் போது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் ஜெனரல் சொல்யூஷனை அடைகிறோம் ஆகவே இறுதியாக பின்வருமாறு ஜெனரல் சொல்யூஷன் கிடைக்கிறது

இது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை பூர்த்தி செய்கிறது மேலும் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் கொண்டிருக்கிறது எனவே இது கொடுக்கப்பட்ட ஹோமோஜெனஸ் அல்லாத கான்ஸ்டண்ட் கெழுக்கள் அல்லாத சமன்பாடு அதாவது காஷி ஆய்லர் சமன்பாட்டின் ஜெனரல் சொல்யூஷன் ஆகும் vlcsnap 2019 04 15 10h45m04s254 இப்போது காஷி ஆய்லர் வடிவில் இல்லாத ஆனால் அந்த வடிவத்திற்கு எளிமைப் படுத்தக்கூடிய வடிவிலான சமன்பாடுகளை பார்க்கலாம் அவ்வாறு மாற்றியபின் மேலே சொன்னவாறு சமன்பாட்டை தீர்க்கலாம் பின்வரும் வகையிலான சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம்

இது காஷி ஆய்லர் வடிவில் இல்லை ஏனெனில் அதில் போன்ற கான்ஸ்டண்ட்களுடன் சேர்த்து போன்ற ஃபங்ஷன்கள் கெழுக்களாக வரும் இங்கு ஆகியவை வருகின்றன ஆனால் இப்போது என எடுத்துக் கொண்டு சமன்பாட்டை கொண்ட வடிவத்திற்கு மாற்றலாம் அவ்வாறு மாற்றுவதன் மூலம் வேரியபிள் கொண்ட காஷி ஆய்லர் வடிவ சமன்பாடு கிடைக்கிறது எனவே என சப்ஸ்டிடியூட் செய்யும்போது அதற்கு தகுந்தவாறு பின்வருமாறு மாற்றப்படுகிறது இறுதியாக இவ்வாறு கிடைக்கிறது vlcsnap 2019 04 15 10h45m49s250 சமன்பாட்டின் இரண்டு பக்கமும் ஆல் வகுக்கலாம் சமன்பாட்டின் வலது பக்கம் உள்ள X ஐ v வடிவத்திற்கு மாற்றி ஆல் வகுக்கிறோம் எனவே இறுதியாக பின்வரும் வடிவம் கிடைக்கிறது

இப்போது இது துல்லியமாக காஷி ஆய்லர் வடிவில் இருப்பதை உணரலாம் n ஆர்டர் டெரிவேட்டிவ் உடன் n 1 ஆர்டர் டெரிவேட்டிவ் உடன் என வரிசையாக கிடைக்கிறது எனவே காஷி ஆய்லர் வடிவம் அடைகிறது இப்போது இதனை எவ்வாறு தீர்க்கலாம் என நமக்குத் தெரியும் vlcsnap 2019 04 15 10h46m34s306 இதனை விளக்குவதற்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம்

இதில் என மேலே கூறியவாறு சப்ஸ்டிடியூட் செய்யும்போது பின்வருமாறு கிடைக்கிறது vlcsnap 2019 04 15 10h48m15s762 அதன் பின்னர் ஆர்டர் 2 டெரிவேட்டிவ் என கிடைக்கிறது இவற்றையெல்லாம் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் சப்ஸ்டிடியூட் செய்யும்போது சமன்பாடு பின்வருமாறு மாற்றமடைகிறது

இப்போது இது துல்லியமாக காஷி ஆய்லர் வடிவில் இருக்கிறது எனவே புது இண்டிபெண்டண்ட் வேரியபிள் கொண்ட இந்த காஷி ஆய்லர் சமன்பாட்டை இதற்கு முன்னால் கூறிய அதே வழியில் சென்று தீர்க்கலாம் vlcsnap 2019 04 15 10h48m59s504 முதலில் பின்வருமாறு சப்ஸ்டிடியூட் செய்கிறோம்

vlcsnap 2019 04 15 10h50m43s138 இதனால் புதிய சமன்பாடு என கிடைக்கிறது இதன் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் ஆகும் vlcsnap 2019 04 15 10h51m39s493 அதேபோல பர்டிகுலர் தீர்வு ஆகும் இறுதியாக காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் உடன் பர்டிகுலர் தீர்வு என்பதை சேர்த்து எழுதி ஜெனரல் சொல்யூஷனை அடைகிறோம் எனவே காஷி ஆய்லர் வடிவத்திற்கு மாற்றப்பட்ட கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் ஜெனரல் சொல்யூஷனாக கிடைக்கிறது காஷி ஆய்லர் வடிவத்திற்கு மாற்றிய பின் அதிலிருந்து கான்ஸ்டண்ட் கெழுக்கள் கொண்ட சமன்பாடு வடிவத்திற்கு மாற்றி பின் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் பர்டிகுலர் தீர்வை கண்டுபிடிக்கிறோம் vlcsnap 2019 04 15 10h52m22s517 இப்போது முடிவுக்கு வரலாம் இன்று காஷி ஆய்லர் வடிவ சமன்பாடுகள் பற்றி பார்த்தோம் அவை எனும் சிறப்பு வடிவம் கொண்ட சமன்பாடுகள் மேலும் காஷி ஆய்லர் வடிவில் இல்லாத ஆனால் அந்த வடிவத்திற்கு எளிமைப் படுத்தக்கூடிய சமன்பாடுகளையும் பார்த்தோம் அதாவது என்ற வடிவிலான சமன்பாடுகள் இதனை காஷி ஆய்லர் வடிவில் மாற்றி அதிலிருந்து கான்ஸ்டண்ட் கெழுக்கள் கொண்ட சமன்பாடு வடிவத்திற்கு மாற்றி தீர்க்கிறோம் vlcsnap 2019 04 15 10h52m57s005 இவையே இங்கே பயன்படுத்தப்பட்ட ரெஃபரென்ஸ்கள் கவனித்ததற்கு நன்றி